நமஸ்கார் எனவே இந்த பாடத்தின் இரண்டாவது வாரத்தில் நுழைகிறோம் இந்த வாரத்தில் பல்வேறு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களின் மெஷ் மற்றும் நோடல் பகுப்பாய்வைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இன்று நாம் குறிப்பாக ஆர் எஸ் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மதிப்புகள் மற்றும் இந்த மதிப்புகளை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி விவாதிப்போம் ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட்டில் பவர் வெளியீட்டைக் கண்டுபிடிப்பதில் RMS மதிப்புகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் எனவே விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் முந்தைய வாரத்தில் நாம் கற்றுக் கொண்டவற்றை மீண்டும் பார்ப்போம் கரண்ட்டின் அடிப்படை கருத்துகளுடன் தொடங்கினோம் பின்னர் கரண்ட் வோல்டேஜ் பவர் மற்றும் எனர்ஜி பற்றி பேசினோம் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மூலங்களைப் பற்றி விவாதித்த செயலில் மற்றும் செயலற்ற சர்க்யூட் கூறுகளைப் பற்றி விவாதித்தோம் டிபென்டண்ட் மற்றும் இன்டிபென்டன்ட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மூலங்களின் பல்வேறு சின்னங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம் சைனுசாய்டு மற்றும் ஃபேஸர் பற்றி விவாதித்தோம் கொடுக்கப்பட்ட சைனுசாய்டின் உதவியுடன் ஃபேஸரின் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது ரெசிஸ்டென்ஸ் இண்டக்டன்ஸ் மற்றும் கெபாசிடன்ஸ் என்று சர்க்யூட் கூறுகளைப் பற்றி விவாதித்தோம் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் பல்வேறு கரண்ட் மற்றும் வோல்டேஜ் மதிப்புகளைக் கணக்கிடுவதற்கான மிக அடிப்படையான மற்றும் மிக முக்கியமான சட்டங்களான சில சட்டங்கள் மற்றும் கிர்ச்சோஃப் சட்டத்தைப் பற்றி விவாதித்தோம் எனவே பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் ஓம்ஸ் சட்டம் அல்லது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சட்டத்தைப் உங்கள் சர்க்யூட் பகுப்பாய்வில் பயன்படுத்துகிறீர்கள் ரெசிஸ்டர் கெபாசிடர் மற்றும் இண்டக்டர் சீரீஸ் மற்றும் பேரலல் சர்க்யூட்கள் பற்றி விவாதித்தோம் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் பிரிவையும் நாம் விவாதித்தோம் பின்னர் இண்டக்டர் மற்றும் கெபாசிடர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஃபேஸ் உறவுகளைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் இன்ஸ்டன்டேனியஸ் மற்றும் ஆவரேஜ் பவர் கணக்கீட்டைப் படித்தோம் எனவே இன்று நாம் ரூட் மீன் ஸ்கொயர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் கருத்தை விவாதிப்போம் இது பயனுள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு ரெசிஸ்டென்ஸ் சுமைக்கு பவர் வழங்குவதில் சைனுசாய்டல் வோல்டேஜ் அல்லது கரண்ட் மூலத்தின் செயல்திறனை அளவிட வேண்டிய அவசியத்திலிருந்து பயனுள்ள மதிப்பின் யோசனையாக எழுகிறது பயனுள்ள மதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கால கரண்ட் மதிப்பைக் குறிக்கிறது இது டி மூலத்திற்கு சமமானதாகும் இது அதே ஆவரேஜ் பவரை ரெசிஸ்டர்க்கு அவ்வப்போது கரண்ட் போலவே வழங்குகிறது கரண்ட்டின் பயனுள்ள மதிப்பைக் கண்டுபிடிக்க ஒரு உறுப்பு ஏ மூலத்துடனும் டி மூலத்துடனும் இணைக்கப்படும்போது அது சிதறடிக்கப்பட்ட பவரை சமப்படுத்த வேண்டும் என்பதாகும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் வட்டத்தை ஏ மூலத்துடனும் டி மூலத்துடனும் இணைக்கும்போது இரண்டு நிகழ்வுகளிலும் பவர் சமமாக இருக்க வேண்டும் எனவே உறுப்பு ஏ உடன் இணைக்கப்படும்போது நுகரப்படும் பவரை சமன் செய்து கண்டுபிடிப்போம் பயனுள்ள கரண்ட் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் இதேபோல் நீங்கள் ஏ வோல்டேஜ் மூலத்தை இணைத்தால் அந்த குறிப்பிட்ட உறுப்பு மூலம் பவர் எவ்வாறு சிதறடிக்கப்படும் என்றும் டி க்கான பவரை நாம் சமன் செய்யும் போது பயனுள்ள வோல்டேஜ் மதிப்பைப் பெறுவோம் என்றும் நீங்கள் கூறலாம் அந்த கருத்தை நாம் பயன்படுத்துவோம் மற்றும் பயனுள்ள வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இப்போது ஆவரேஜ் பவர் வரையறையுடன் ஆரம்பிக்கலாம்

ஒரு குறிப்பிட்ட உறுப்பை எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் ரெசிஸ்டரை எடுத்துக்கொள்வோம் அது ஒரு ஏ மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் ஒரு டி மூலத்தை ஒரு சுவிட்சுடன் இணைக்கிறது எனவே நீங்கள் ஏ இடையே அந்த சுவிட்சை மாற்றலாம் எனவே முதலில் நீங்கள் ஏ மூலத்துடன் இணைக்கிறீர்கள் என்றால் அந்த வழக்கில் ஆவரேஜ் பவர் என்னவாக இருக்கும் மேலே உள்ள சமன்பாட்டின் மூலம் ஆவரேஜ் பவர் வழங்கப்படும் இப்போது ஏ க்கு பதிலாக நீங்கள் அந்த உறுப்பை டி யுடன் இணைக்கிறீர்கள் என்றால் ஆவரேஜ் பவரின் மற்றொரு மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மூலம் உறிஞ்சப்படும் ரெசிஸ்டர் உள்ளது ஆனால் மூலமானது டி ஆகும் எனவே சில பவர் ரெசிஸ்டரால் சிதறடிக்கப்படுகிறது இப்போது வரையறையின்படி கரண்ட்டிற்கான பயனுள்ள மதிப்பைக் கண்டுபிடிப்பதே எங்கள் நோக்கம் அதாவது டி கரண்ட் பாயும்போது மற்றும் ஏ கரண்ட் பாயும் போது பவர் மதிப்பை சமன் செய்ய வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் நாம் என்ன சொல்ல முடியும் P என்று சொல்லலாம் எனவே கணித செயல்பாடுகளைப் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைக் கண்டால் நீங்கள் வெறுமனே சொல்லலாம் எனவே என்பது கரண்ட் மதிப்பு இது ஸ்கொயர் மதிப்புகளின் மீனின் ரூட் தவிர வேறில்லை எனவே என்பது ஸ்கொயர் மதிப்பு எனவே நீங்கள் அனைத்து கூறுகளின் ஒருங்கிணைந்த வழிமுறைகளின் சுருக்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டின் முழுமையான வெளியீட்டின் ரூட் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே என்பது ஒன்றுமில்லை கரண்ட் உறுப்பின் ஆவரேஜ் ஸ்கொயர் மதிப்பின் ரூட் இதேபோல் வோல்டேஜ் கான பயனுள்ள மதிப்பையும் எழுதலாம் நாம் என்று சொல்லும்போது நீங்கள் கரண்ட் i ஐ மாற்ற வேண்டும் எனவே v இன் மதிப்பை i இன் அடிப்படையில் எழுதுவதற்கு பதிலாக i இன் மதிப்பை v இன் அடிப்படையில் எழுதுவோம் மேலும் இந்த சமன்பாட்டை நீங்கள் பெறுவீர்கள் எனவே நாம் சொல்வது சைனுசாய்டு என்று இப்போது நமக்குத் தெரியும் இப்போது நீங்கள் v இன் இந்த மதிப்பை வைத்தால் இது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் மற்றும் இது சைனுசாய்டு வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் எழுதுவீர்கள் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட சொல்லைக் கண்டால் இது ஒன்றுமில்லை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் விவாதித்தோம் என்றால் இது ஆக மாறும் அது ஆகிவிடும் இப்போது நீங்கள் மறுசீரமைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனவே நாம் இப்போது பெற்றுள்ள இந்த மதிப்பை நீங்கள் வைக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைக் கண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு சைனுசாய்டலாக மாறுபடும் சொல் என்பதால் 0 முதல் T வரையிலான ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த வார்த்தையின் மதிப்பு 0 ஆக மாறும் எனவே இறுதியில் இந்த ஒரே ஒரு சொல் 1 எஞ்சியிருக்கும் எனவே நீங்கள் dt ஐ ஒருங்கிணைப்பதன் மூலம் எளிமைப்படுத்தினால் dt உடனான இந்த குறிப்பிட்ட நிலையான சொல் நீங்கள் வெளியீட்டை ஆகப் பெறுவீர்கள் இது வோல்டேஜ் rms மதிப்பு இது ஏன் RMS ஏனெனில் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட மதிப்பு மீன் மதிப்பின் ஸ்கொயரின் ரூட் தவிர வேறில்லை என்பதைக் கண்டோம் எனவே இங்கே ஸ்கொயரின் மதிப்பு தொகுக்கப்பட்டு மீன் எடுத்து கீழ் ரூட் எடுக்க வேண்டியுள்ளது எனவே இது ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்பாக மாறும் அதாவது பீரியாடிக் சிக்னல் ஸ்கொயர் மீனின் ஸ்கொயர் ரூட் இந்த வழக்கில் இந்த கால சிக்னல் V ஆகும் எனவே இங்கிருந்து நாம் பெறும் வெளியீடு Vrms மற்றும் இந்த மதிப்பு க்கு சமம் மற்றும் Vm என்பது சிக்னல் உச்ச மதிப்பு இதேபோல் நீங்கள் கரண்ட்டை எடுத்துக் கொண்டால் அதை சைனுசாய்டு அடிப்படையில் எனக் குறிக்கிறோம் என்றால் க்கு சமமான Irms என்ற கரண்ட் rms மதிப்பைப் பெறுவோம் இந்த குறிப்பிட்ட மதிப்பு சைனுசாய்டல் சிக்னல்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை இப்போது நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் உங்களிடம் சைனுசாய்டு சிக்னல் இல்லையென்றால் நீங்கள் ஒருங்கிணைப்பிலிருந்து கணக்கிட்டு பின்னர் rms மதிப்பைப் பெறுவதற்கு நாம் பயன்படுத்திய அசல் செயல்பாட்டின் உதவியுடன் முழுமையான rms மதிப்பைக் கணக்கிட வேண்டும் எனவே முந்தைய விரிவுரையிலிருந்து சைனுசாய்டல் கிளர்ச்சியின் கீழ் ஒரு சர்க்யூட் மூலம் உறிஞ்சப்படும் ஆவரேஜ் பவரை இவ்வாறு குறிப்பிடலாம் இப்போது நீங்கள் அதை rms மதிப்புகள் வடிவில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தலாம்

இப்போது இது நாம் பெற்ற rms மதிப்பாகும் அதேபோல் ரூட் 2 ஆல் Im வகுத்தால் நாம் பார்த்த rms கரண்ட் எனவே ஆவரேஜ் பவர் நீங்கள் என எழுதலாம் இப்போது இது பொதுவான வெளிப்பாடு சர்க்யூட் உறுப்பு முற்றிலும் எதிர்க்கும் என்றால் உங்கள் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் இரண்டுமே இன் ஃபேஸ் இருக்கும் என்பதால் மற்றும் இறுதியாக ரெசிஸ்டரால் உறிஞ்சப்படும் ஆவரேஜ் பவர் இருக்கும் எனவே சைனுசாய்டல் வோல்டேஜ் அல்லது கரண்ட் குறிப்பிடப்பட்டால் அது பெரும்பாலும் அதன் அதிகபட்ச மதிப்பு அல்லது ஆர் எஸ் மதிப்பின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் அதன் ஆவரேஜ் மதிப்பு எப்போதும் 0 ஆக இருக்கும் சைனுசாய்டலாக இருப்பதால் நீங்கள் எப்போதும் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டின் ஆவரேஜ் மதிப்பை 0 ஆக பெறுவீர்கள் அதனால்தான் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மதிப்பை ஆவரேஜ் மதிப்பின் அடிப்படையில் வைத்திருப்பது நல்லதல்ல அதனால்தான் நீங்கள் எப்போதும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மதிப்பைக் அதிகபட்சம் அல்லது rms மதிப்பாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் பவர் தொழில்களில் நமது அன்றாட வாழ்க்கையில் உச்ச மதிப்புகளைக் காட்டிலும் அவற்றின் rms மதிப்பின் அடிப்படையில் ஃபேஸர் அளவைக் குறிப்பிடுகிறது அதனால்தான் rms சொல் மிகவும் பொதுவானது எலக்ட்ரிக்கல் பொறியியலில் அல்லது மின் அமைப்பு பகுதியில் உள்ள பல்வேறு வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சிக்னல்களைப் பற்றி பேசும்போது இது பெரும்பாலும் எல்லா பொதுவான சமன்பாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் வரும் 230 வோல்ட்களைக் கண்டால் இது rms மதிப்பு இப்போது உச்ச மதிப்பு ஆகும் எனவே எங்கள் வீட்டில் வோல்டேஜ் 230 வோல்ட் என்று நாம் கூறும்போதெல்லாம் நீங்கள் rms மதிப்பைப் பற்றி பேசுகிறீர்கள் என்பதை இது குறிக்கிறது அவற்றின் rms மதிப்பில் வோல்டேஜ் கரண்ட் வெளிப்படுத்துவது பவர் பகுப்பாய்வில் வசதியானது ஏனென்றால் கணக்கீடுகளைச் செய்வது மிகவும் வசதியானது மற்றும் விவாதிக்கப்படும் பவர் கணக்கீடுகளும் நாம் rms மதிப்பைப் பயன்படுத்தும் போது எளிதானது வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர் போன்ற பிற அளவீட்டு கருவிகள் rms மதிப்பை நேரடியாகப் படிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் சர்க்யூட் பகுப்பாய்விற்கு rms மதிப்பு மிகவும் முக்கியமானது இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் நிகழ்வுகளைப் புரிந்து கொள்ள முடியும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள சில வோல்டேஜ் இருப்பதைப் பார்ப்போம் இது அரை அலை திருத்தப்பட்டது அதாவது எதிர்மறை மதிப்பு இல்லை மற்றும் 10 ஓம்ஸ் ரெசிஸ்டரில் சிதறடிக்கப்பட்ட ஆவரேஜ் பவரைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே இந்த புள்ளிவிவரத்தை நீங்கள் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட அலைவடிவத்தின் காலமும் 2π மற்றும் வோல்டேஜ் என வரையறுக்கப்படுகிறது எனவே நீங்கள் rms மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இது ஒரு தூய்மையான சைனுசாய்டல் அல்ல என்பதால் நீங்கள் நேரடியாக Vrms ஐ பயன்படுத்த முடியாது அது ரூட் 2 ஆல் Vm வகுப்பதற்குச் சமம் ரூட் மீன் ஸ்கொயரின் நிலையான வரையறையின் உதவியுடன் நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே எனவே இந்த வெளிப்பாட்டை எளிதாக்குவதை நீங்கள் கணக்கிடும்போது வோல்டேஜின் rms மதிப்பை 5 வோல்ட்டாகப் பெறுவீர்கள் எனவே ரெசிஸ்டரால் R ஆல் உறிஞ்சப்பட்ட ஆவரேஜ் பவரின் ஸ்கொயர் தவிர வேறொன்றுமில்லை என்று நீங்கள் கூறலாம் எனவே இங்கே நாம் பெற்ற rms மதிப்பு 5 வோல்ட் ஆகும் எனவே Vrms ஸ்கொயர் 25 ரெசிஸ்டர் மதிப்பு 10 எனவே வெளியீடு 2 5 வாட் ஆகும் சிக்னல் இது போன்றது 0 முதல் 2 வரையிலான படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது வழக்கமான அலை மற்றும் 2 முதல் 4 நாட்கள் வரை ஸ்கொயர் அலை எனக் கருதுகிறோம் எனவே அலை வடிவத்தின் காலம் 4 மற்றும் அலைவடிவத்தை நாம் வரையறுக்கலாம் கரண்ட் பற்றி பேசுகிறார்கள் இந்த வழக்கில் நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பை எளிமைப்படுத்தும்போது Irms வெளியீட்டை 8 165 ஆம்பியராகப் பெறுவீர்கள் எனவே இந்த கரண்ட் பெறும்போது ஆவரேஜ் பவர் P இல் மதிப்பை வைக்க முடியும் இது Irms ஸ்கொயர் தவிர வேறொன்றுமில்லை மேலும் 133 3 வாட் ரெசிஸ்டரால் உறிஞ்சப்படும் பவரைப் பெறுவீர்கள் இப்போது வெளிப்படையான பவர் மற்றும் பவர் ஃபேக்டர் என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல்லைப் பற்றி பேசலாம் எனவே முன்னர் நாம் பெற்றது சைனுசாய்டல் சிக்னலால் உற்சாகமாக இருக்கும் சர்க்யூட் மூலம் உறிஞ்சப்பட்ட ஆவரேஜ் பவர் மற்றும் அவற்றை வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வடிவில் வெளிப்படுத்துகிறோம் எனவே பவர் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் மேலே உள்ள வெளிப்பாட்டை நீங்கள் மீண்டும் எழுதலாம் S என்றால் என்ன S என்பது வெளிப்படையான பவர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இன் பெருக்கல் என வரையறுக்கப்படுகிறது எனவே நீங்கள் டி சி வோல்டேஜ் மூல பவர் உடன் ஒன்றிணைந்தால் டி யில் நாம் பவர் v பெருக்கல் i என வரையறுக்கிறோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் தொடர்புபடுத்தினால் வெளிப்படையான பவர் Irms பெருக்கல் Vrms ஆக இருக்கும் இதனால் DC மூலத்துடன் ஒப்பிடும்போது இதுபோன்ற உணர்வைப் பெறுவீர்கள் எனவே இது வெளிப்படையான பவர் ஏனெனில் பவர் வோல்டேஜ் கரண்ட் பெருக்கலாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகத் தெரிகிறது இது டி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் உடன் ஒப்புமை மூலம் உள்ளது இப்போது உண்மையான பவர் வோல்ட் ஆம்பியரில் அளவிடப்படுகிறது அதை உண்மையான பவரிலிருந்து வேறுபடுத்துவதற்காகவே ஏனெனில் வாட்ஸின் அடிப்படையில் உண்மையான பவரை நாம் சொல்கிறோம் எனவே வெளிப்படையான பவர் மற்றும் உண்மையான பவர் வேறுபடுத்துவதற்கு வோல்ட் ஆம்பியரை வெளிப்படையான பவர் அளவாகவும் வாட் உண்மையான பவர் அளவாகவும் பயன்படுத்துகிறோம் உண்மையான அல்லது ஆவரேஜ் பவரைக் கணக்கிடுவதற்கு வெளிப்படையான பவரை ஒரு காரணியால் பெருக்க வேண்டும் என்பதையும் முந்தைய வெளிப்பாட்டிலிருந்து இப்போது நீங்கள் காணலாம் எனவே என்ன சொல் அந்த சொல் அதனால் இப்போது இந்த பவர் காரணி 0 முதல் யூனிட்டி வரை இருக்கும் எனவே உங்களிடம் முற்றிலும் ரெசிஸ்டிவ் சுமை இருந்தால் வோல்டேஜ் கரண்ட் அந்த ஃபேஸில் இருக்கும் எனவே என்ன நடக்கும் அந்த வழக்கில் மதிப்பு எனவே பவர் காரணி 1 ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் வெளிப்படையான பவர் ஆவரேஜ் பவர்க்கு சமம் என்பதை இது குறிக்கிறது டிகிரி இருக்கும் போது முற்றிலும் ரியாக்டிவ் சுமை இருந்தால் அது இண்டக்டர் சுமை அல்லது கெபாசிடிவ் சுமை ஆக இருக்கலாம் பவர் காரணி 0 ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் ஆவரேஜ் பவர் 0 ஆக இருக்கும் எனவே இவை 2 பவர் காரணி லீடிங் அல்லது லேக்கிங் என கூறப்படும் தீவிர நிகழ்வுகள் லீடிங் பவர் காரணி என்பது தற்போது வோல்டேஜை வழிநடத்துகிறது இது பவர் காரணி லேக்கிங் ஆக இருந்தால் அது ஒரு கெபாசிடிவ் சுமை சுயவிவரத்தைக் கொண்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது அதாவது வோல்டேஜ் லேக்கிங் மற்றும் இன்டக்டிவ் சுமையைக் குறிக்கிறது எனவே உங்கள் சர்க்யூட் பகுப்பாய்வில் இந்த குறிப்பிட்ட அம்சத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீர்கள் ஏனெனில் சர்க்யூட் ரெசிஸ்டர் கெபாசிடர் இண்டக்டர் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் ஏனெனில் அனைத்து கூறுகளும் இருக்கும் எனவே வோல்டேஜ் பொறுத்தவரை கரண்ட் லீடிங் வகிக்கிறது என்று நீங்கள் கூறும்போது அது சர்க்யூட் என்று பொருள் வோல்டேஜ் பொறுத்தவரை கரண்ட் கூட பின்தங்கியிருக்கிறது கெபாசிடிவ் அல்லது நீங்கள் சர்க்யூட் இன்டக்டிவ் என்று கூறுவீர்கள் எனவே நீங்கள் கெபாசிடிவ் சர்க்யூட் இருக்கும்போது நீங்கள் இன்டக்டிவ் சர்க்யூட் இருக்கும்போது லீடிங் பவர் காரணியைக் கொண்டிருப்பீர்கள் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு சீரீஸ் இணைக்கப்பட்ட சுமை இந்த வெளிப்பாட்டால் கொடுக்கப்பட்ட கரண்ட்டை ஈர்க்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு வோல்டேஜை பயன்படுத்தும்போது அவை இப்போது நாம் ஒரு சுமையின் வெளிப்படையான பவர் மற்றும் பவர் ஃபேக்டர் கண்டுபிடித்து சுமைகளிலிருந்து உறுப்பு மதிப்பை தீர்மானிக்க வேண்டும் இப்போது வெளிப்படையான பவர் இருக்கும் VA இப்போது பவர் ஃபேக்டர் இந்த 2 வெளிப்பாடுகளின் உதவியுடன் நீங்கள் கணக்கிடலாம் ஏனெனில் பவர் ஃபேக்டர் தவிர வேறில்லை இங்கே மற்றும் எனவே நீங்கள் ஃபேக்டர் ஆக பவர் ஃபேக்டர் பெறுவீர்கள் கரண்ட் ஐ கரண்ட் வழிநடத்துவதால் இங்கே பவர் ஃபேக்டர் லீடிங் வகிக்கிறது இங்கே ஃபேஸ் ஆங்கிள் நேர்மறையானது மற்றும் வோல்டேஜ் ஃபேஸ் ஆங்கிள் எதிர்மறையானது வோல்டேஜ் பொறுத்து கரண்ட் வழிநடத்துகிறது என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் எனவே இதன் பொருள் சர்க்யூட் கெபாசிடிவ் எனவே சுமை இம்பிடன்ஸ் இந்த சூத்திரத்தால் கணக்கிட முடியும் Ω இதிலிருந்து நீங்கள் R பிளஸ் jx எனப்படும் வார்த்தையுடன் தொடர்புபடுத்தினால் Z 25 98 ஓம் ஒரு ரெஸிஸ்டிவ் சுமையாகவும் கெபாசிடர் உடன் சீரீஸ் ஆகவும் இருக்கும் இதன் இம்பிடன்ஸ் Xc 15க்கு சமம் எனவே இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி 212 2 மைக்ரோஃபரடாக வெளிவரும் கெபாசிடன்ஸ் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் இப்போது சிக்கலான பவர் என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல்லுக்கு வருவோம் மற்றும் என்ற ஃபேஸர் ஐப் பொறுத்தவரை நாம் V மற்றும் I ஐ ஃபேஸர் வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் ஏனெனில் இந்த ஃபேஸர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இது சைனுசாய்டாக மாறுபடும் எனவே சிக்கலான பவர் S ஐத் தவிர வேறில்லை ஏ சுமை மூலம் உறிஞ்சப்படுகிறது மற்றும் இது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சிக்கலான இணைப்பாகும் எனவே சிக்கலான பவர் S ஐ எவ்வாறு எழுதுவோம்

எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலான பவர் ஏன் இணைந்த வடிவத்தில் உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் கரண்ட் மதிப்பை கரண்ட் இணைப்பாக வோல்டேஜ் ஆக இருக்கக்கூடாது காரணம் நீங்கள் கணக்கிட்ட ஆவரேஜ் பவர் ய உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் தீட்டா v மைனஸ் தீட்டா i இன் காலத்தைப் பெற்றோம் எனவே முக்கோணவியல் சமன்பாடுகளின் அடிப்படைகளின் உதவியுடன் நாம் கணக்கிட்ட அந்த குறிப்பிட்ட ஆவரேஜ் பவர் நாம் சைனுசாய்டல் வடிவத்தில் எடுத்த வோல்டேஜ் கரண்ட் நாம் சைனூசாய்டல் வடிவத்தில் எடுத்தோம் ஆவரேஜ் பவர் குறிப்பிட்ட மதிப்பை பகுப்பாய்வு செய்தபோது நமக்கு மதிப்பு கிடைத்தது ஆவரேஜ் பவர் 1 ஆல் 2 VmIm காஸ் தீட்டா v மைனஸ் தீட்டா i ஆகவே V I ஒரு இணைப்பாக வைத்தால் I ஒரு இணைப்பாக இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே பெறப்பட்டிருப்பதால் இந்த வார்த்தையை தீட்டா I மைனஸ் தீட்டா V என்று பெறுவோம் இது முந்தைய வழக்கில் நாம் பெற்றவற்றிற்கு முரணாக இருக்கும் ஆவரேஜ் பவர் ஏன் VI கான்ஜுகேட் V கான்ஜுகேட் I அல்ல எனவே இந்த குறிப்பிட்ட மனச்சோர்வில் கான்ஜுகேட் எந்தவொரு உடல் விளக்கத்தையும் அல்லது உடல் முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லை இது ஒரு கணித பிரதிநிதித்துவம் மட்டுமே இதனால் சமன்பாடுகளை திறம்பட பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் சிக்கலான பவர் S இன் அளவு வெளிப்படையான பவர் என்பதை இப்போது நீங்கள் கவனிக்க முடியும் ஏனெனில் இந்த வார்த்தையை Vrms ஐ Irms இல் பார்த்தால் இது எங்கள் வெளிப்படையான பவர் எனவே நீங்கள் செவ்வக வடிவத்தில் எழுதினால் இது நாம் ஏற்கனவே பெறப்பட்ட ஒன்று இது ஆவரேஜ் பவர் அல்லது உண்மையான பவர் என்று அழைக்கப்படுகிறது இது சிக்கலான பவரின் வழித்தோன்றலில் நமக்குக் கிடைத்த கற்பனைச் சொல் எனவே வெளிப்படையான பவர் விஷயத்தில் நாம் கண்டது போல சிக்கலான பவர் வோல்டாம்பியரிலும் அளவிடப்படுகிறது உண்மையான பவர் வேறுபடுத்துவதற்கு அதை நாம் வாட்களில் அளவிடுகிறோம் வோல்ட் ஆம்பியர் அடிப்படையில் சிக்கலான பவர் அளவிடுகிறோம் எனவே மீண்டும் வெளிப்பாடுகளைப் பார்ப்போம் உண்மையான பவர் ஆக இருக்கும் மேலும் jQ என எழுதப்படும் இங்கே உண்மையான சொல் P என்பது சுமைக்கு வழங்கப்படும் ஆவரேஜ் பவரை குறிக்கிறது மற்றும் இது கணினியில் உள்ள பயனுள்ள பவர் மட்டுமே குறிக்கிறது அதே நேரத்தில் Q என்ற கற்பனையான சொல் எதிர்வினை பவர் என அழைக்கப்படுகிறது மற்றும் மூலத்திற்கும் சுமைகளின் எதிர்வினை பகுதிக்கும் இடையிலான எனர்ஜி பரிமாற்றத்தை குறிக்கிறது நீங்கள் சமன்பாட்டைக் கண்டால் நீங்கள் எதிர்க்கும் சுமை மட்டுமே இருக்கும்போது ஒட்டுமொத்த பவர் கணக்கீட்டில் உங்கள் எதிர்வினை பவர் பங்களிக்காது ஏனெனில் இந்த வழக்கில் மற்றும் சைன் 0 0 ஆக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் Vrms Irms ஐ முற்றிலும் எதிர்க்கும் சுமைக்கான சொல்லை மட்டுமே பெறுவீர்கள் இதேபோல் முற்றிலும் கெபாசிடிவ் மற்றும் இன்டக்டிவ் நீங்கள் இந்த வார்த்தையை மட்டுமே பெறுவீர்கள் இது எதிர்வினை பவர் எனவே சர்க்யூட் கெபாசிடிவ் அல்லது இன்டக்டிவ் சுமை இருக்கும்போது மட்டுமே எதிர்வினை பவர் தெரியும் இப்போது Q என்பது வோல்டாம்பியர் எதிர்வினைகளில் அளவிடப்படுகிறது இது உண்மையான பவர் P இலிருந்து வேறுபடுவதற்கு வாட்ஸில் அளவிடப்படுகிறது இப்போது நிலையான நடைமுறையில் S P மற்றும் Q ஆகியவை பவர் ஃபேக்டர் கோணத்துடன் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றன அவை பவர் முக்கோணத்தைப் பயன்படுத்தி ஆகும் பவர் சிக்கலை நாம் எவ்வாறு குறிக்கிறோம் பவர் முக்கோணம் என்பது P Q மற்றும் S இடையேயான உறவு மற்றும் P மற்றும் S இடையேயான கோணம் ஆகியவை θ டிகிரி ஆகும் இது பவர் ஃபேக்டர் கோணத்தைத் தவிர வேறில்லை எனவே இந்த பவர் சிக்கலானது மிகவும் முக்கியமானது மற்றும் பெரும்பாலான நேரங்களில் உங்களிடம் கேட்கப்படும் பவர் முக்கோணம் என்ன என்பதைக் காட்டுங்கள் எனவே பவர் சிக்கலானது இந்த குறிப்பிட்ட முக்கோணத்தைத் தவிர வேறில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அங்கு நாம் உண்மையான பவர் எதிர்வினை பவர் மற்றும் சிக்கலான பவர் ஆகியவற்றை இணைக்கிறோம் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் அடுத்த அமர்வில் மெஷ் என்றால் என்ன போன்ற பிற சில அம்சங்களைப் பற்றி மேலும் விவாதிப்போம் நோடு என்றால் என்ன பின்னர் பல்வேறு எலக்ட்ரிக் சர்க்யூட் அளவுருக்களைக் கணக்கிடுவதற்கான உறவை மேலும் உருவாக்குவோம் நன்றி